சிஎன்சிபற்றி பேசப்போகிறேன் வழக்கம்போல் இந்தப் பாடத்தின் கற்பித்தல் நோக்கங்களைக் காண்போம் மாணவர் இந்தப் பாடத்தை கற்ற பின்பு சி சி இயந்திரத்தின் முக்கிய அம்சங்கள் விலை உயர்ந்த இந்த இயந்திரங்களை வாங்குவதன் நன்மைகள் பற்றி விவரிக்க முடியும் இவை தானியங்கி இயந்திரங்கள் என்பதால் இவற்றை நிரல்படுத்தபற்றியும் பார்ப்போம் CNC இயந்திரங்கள் இயக்கங்களை உருவாக்குகிறது மற்றும் அனைத்து இயந்திரங்களும் இயக்கத்தை உருவாக்குகின்றன குறிப்பாக உருவாக்கத்திற்கு இவற்றை பயன்படுத்தி இயக்கிகள் எவ்வாறு உணரப்படுகிறது என்று பின்னர் டிரைவ் தொழில்நுட்பம் பற்றி படிக்கும் போது அறிந்து கொள்வோம் முதலில் மெசினிங் ஒரு பொருளாகக் கிடைக்க செய்வது ஆகும் அடிப்படையில் இது உலோகத்தை நீக்கும் செயல் அதாவது மிக கடினமான பொருளால் ஆன கருவி எதிராக ஒப்பீட்டு இயக்கத்தை உருவாக்குவது ஆகும் பல்வேறு வகையான மெசினிங் செயல்முறைகள் உள்ளன இதில் மிகவும் பொதுவான செயல் திருப்புதல் காண முடியும் லேத் மெசின்களில் பணிப்பகுதியை கருவி பிடித்திருக்கும் இடம் நகரும் போது கருவியும் நகரும் எனவே ஒரு எடுத்துக்காட்டு இந்த செயல் ஒர்க் பீஸின் விட்டத்தை குறைக்க உதவும் எப்படியெனில் இது சுழலும் போது கருவி ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு ஒரு குறிப்பிட்ட ஊடுருவல் அளவில் நகரும்போது அந்த அளவுக்கு உலோகம் ஒர்க்பீஸிலிருந்து நீக்கப்படுகிறது எனவே ஒரு முறை கருவி ஆனது சுற்றி முடித்த பின் விட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைந்திருக்கும் இதுவே திருப்புதல் வேலையின் விளைவாகும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பணிப்பக்கம் சுழலும் இது சுழலியால் இயக்கப்படுகிறது மாறாக கருவி ரெக்டிலினியர் இயக்கத்தைக் கொண்டுள்ளது இன்னொருபுறம் அடுத்த மெசினிங் செயல் முறையான துருவல் இது தான் மேசை ஒர்க் பீஸ் ரெக்டிலினியர் இயக்கத்தைக் கொண்டுள்ளது இன்னும் பொதுவாக இரு பரிமாண ரெக்டிலினியர் இயக்கம் ஆகும் அதாவது ஒர்க் பீஸ் மற்றும் மேசை இரண்டுமே இரு புறங்களிலும் அதாவது பக்கவாட்டுகளில் நகரக்கூடியது இதனால் இரு பரிமாண இயக்கத்தை உருவாக்க முடிகிறது கட்டர் சுழலும் மற்றும் ஒரே இடத்தில் நிலையாய் இருக்கும் எனவே திருப்புதல் அதாவது டர்னிங் உடன் ஒப்பிடுகையில் அங்கே ஒர்கபீஸ் சுழலும் ஆனால் மில்லிங் செயலில் கருவி சுழல்கிறது எனவே இரு வகையாக செயல்படுகிறது எடுத்துக்காட்டாக அடுத்த செயல்முறையான டிரில்லிங் ல் மீண்டும் ஒர்க்பீஸ் தான் இரு பரிமாண இயக்கத்தை கொண்டதாக இருக்கிறது ஏனெனில் நாம் அதன் மேல் ஒரு துளையை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போட விரும்பலாம் இன்னொருபுறம் ஒர்க்பீஸ் ஆனது பொதுவாக அதிவேகத்தில் சுழலும் மற்றும் அதே சமயத்தில் கீழே இறங்கி துளையிடவும் முடியும் எனவே ஒர்க் பீஸ் ஆனது அதிவேகத்தில் சுழன்று ஒரு அச்சில் நகர்ந்து வேலை செய்யக்கூடியது அந்த சமயத்தில் கருவி ஒரு அச்சில் நகர்ந்து ஜாப் இன் இரு பரிமாண இயக்கங்களின் மூலம் வேலையை முடிக்கும் இதனால் என்ன தெரிகிறது என்றால் எந்த ஒரு உலோகம் வெட்டும் இயந்திரத்திலும் கருவியும் நகரக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றும் ஒர்க் பீஸும் நகரக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த நகர்வுகள் மிகத் துல்லியமானதாக இருத்தல் வேண்டும் இரண்டாவதாக விரைவான அறுக்கும் செயலுக்கு இவை வேகம் போன்ற அளவுகளால் வேண்டும் வேகம் என்பது சுழலும் பொருளின் அறுக்கும் வேகத்துடன் தொடர்புடையது இன்னொரு அளவான ஃபீட் அல்லது டர்நிங் செயலில் ஒரு சுழட்சியின் போது கருவி எவ்வளவு தூரம் நகர்கின்றது என்ற அளவு அல்லது மில்லிங் செயலில் ஒர்க் பீஸ் எவ்வளவு தூரம் நகர்கின்றது என்ற அளவாகும் மற்றொரு அளவு வெட்டு ஆழம் ஆகும் இது இயக்கத்தின் ஒரு முழுமையான சுழற்சியில் எவ்வளவு பொருள் அகற்றப்படுகிறது என்பதைக் குறிக்கிறது எனவே அத்தகைய அளவுருக்கள் பொதுவாக அத்தகைய இயந்திரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எளிதில் அதைப் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு நல்ல மேற்பரப்பு பூச்சை விரும்பினால் மிக அதிகமான வெட்டு ஆழம் கொடுக்க முடியாது ஆனால் கடினமான வெட்டுக்களுக்கு நம்மால் ஆழம் கொடுக்க முடியும் விரைவான உற்பத்திக்கு நாம் அதிக ஆழமான வெட்டுக்களை மற்றும் அதிக ஊட்டங்களைக் கொடுக்க முடியும் நீங்கள் எஃகு போன்ற உலோகத்தை அகற்றுகிறீர்கள் எனவே இயற்கையாகவே இது டிரைவில் நிறைய சுமையை ஏற்றுகிறது எனவே மிக அதிக சுமைக்கு எதிராக மிகத் துல்லியமான இயக்கங்களை உருவாக்குவதே நமது எண்ணம் இது வேலை துண்டு இங்கு இயக்கம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது சுழற்சி உண்மையில் மிகவும் எளிது இது சுழலின் தண்டு மற்றும் மோட்டாருடன் இணைக்கப்பட்டுள்ளது மோட்டார் ஆனது மில்லிங் செயலில் கருவியை சுழற்றுகிறது அல்லது ஒர்க்பீஸை சுழற்றுகிறது டர்நிங் செயலில் சக் ஐ சுழற்றுகிறது இது மிகவும் எளிது மேசையின் இரு பரிமாண இயக்கத்தை உருவாக்குவதற்கு இந்தவகையான ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டது இதில் ஒரு ஸ்லைடு உள்ளது இயக்கத்தை ஒரு திசையில் மட்டும் காட்டுகிறோம் ஸ்லைடு இந்த திசையில் நகரலாம் ஏனெனில் இது ஒரு பந்து திருகு உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது தான் ஒரு பந்து திருகு இயக்கியும் ஒரு மோட்டார் தான் இங்கே ஒரு மோட்டார் ஒரு கியர் மூலம் பந்து திருகுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பந்து திருகு சுழலும் போது இந்த ஸ்லைடு ஒரு திருகு இயக்கத்தைப் போலவே இந்த வழியிலோ அல்லது அந்த வழியிலோ நகர முடியும் இந்த பந்து திருகுகள் துல்லியமான இயக்கத்தை உருவாக்கும் அளவு மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அதனால் உற்பத்தியின் துல்லியத்தை பாதிக்கும் பின்னடைவு போன்றவை குறைக்கப்படுகின்றன அவை உண்மையில் பொறியியல் வடிவமைப்பால் குறைக்கப்படுகின்றன எஞ்சிய பின்னடைவு இருந்தாலும கூட பெரும்பாலும் இந்த இயந்திரங்களில் அவை ஈடு செய்யப்படுகிறது எனவே முடிவில் சுருக்கமாக இந்த இயந்திரத்தின் அம்சங்கள் ஆனது உருவாக்க வேண்டிய சுழற்சி இயக்கம் இது சுழல் இயக்கி மூலம் உருவாக்கப்படுகிறது நேரியல் இயக்கம் இது டேபிள் டிரைவால் உருவாக்கப்படுகிறது மேலும் டேபிள் டிரைவ் சுழற்சி இயக்கத்தைக் கொண்டுள்ளது பந்து திருகு அல்லது ரேக் பினியனை பயன்படுத்தி நேரியல் இயக்கமாக மாற்றம் நடைபெறுகிறது பொதுவாக பந்து திருகு சிறந்த துல்லியத்தை மற்றும் வழிகாட்டும் வழிகளை அளிக்கிறது எனவே குறுக்கு இயக்கம் இல்லை இயக்கி இருக்கும் திசையில் மட்டுமே அனைத்து இயக்கங்களும் உள்ளன இங்கே பயன்படுத்தப்படும் டிரைவ்கள் பொதுவாக சர்வோ மோட்டார் டிரைவ்கள் ஏனெனில் துல்லியமான இயக்கக் கட்டுப்பாடு வேண்டும் மற்றும் நல்ல நிலையற்ற எதிர்ச்செயலைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் மிக துல்லியமான நிலை கட்டுப்பாடு இருக்க வேண்டும் எனவே அவைகள் சரியான தருணங்களில் இயக்கத்தை தொடங்கி நிறுத்த வேண்டும் உருளை மேற்பரப்புகள் அல்லது மூலைகளை வெட்டுவது போன்ற வெட்டுதல் காக சில நேரங்களில் வேக விகிதங்கள் கூட இரண்டு அச்சில் பராமரிக்கப்பட வேண்டும் எனவே நாம் சர்வோமோட்டர் டிரைவ்கள் டிசி டிரைவ்கள் ஸ்டெப்பர் மோட்டார் அல்லது ஏசி டிரைவ்களைப் பயன்படுத்தலாம் மிகப் பெரிய இயந்திரங்களுக்கு ஹைட்ராலிக் டிரைவையும் பயன்படுத்தலாம் பொதுவாக நாம் DC மற்றும் AC டிரைவ்களைப் பயன்படுத்தலாம் மிகச் சிறிய விஷயங்களுக்கு ஸ்டெப்பர் டிரைவ்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அவை பொதுவாக அதிக மதிப்பீட்டில் இல்லை எனவே டிசி மற்றும் ஏசி டிரைவ்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன பெரும்பாலும் DC இயக்கிகள் DC மற்றும் BLDC இயக்கிகள்தூரிகை இல்லாத டி எனவே இந்த இயக்கிகளை இயக்கி பற்றிய பாடங்களில் விரிவாகக் காண்போம் பிறகு பின்னூட்டம் இங்கே தேவைப்படுகிறது அது இங்கே உள்ளது ஷாப்ட் என்கோடர்கள் போன்ற டிஜிட்டல் பின்னூட்டங்கள் உங்களுக்குத் தெரியும் அல்லது நீங்கள் ரிசால்வர்களைப் பயன்படுத்தலாம் சில நேரங்களில் LVDTs அல்லது பொட்டென்டோமீட்டர் போன்ற நிலை சென்சார்களைப் பயன்படுத்தலாம் அடிப்படையில் சுழற்சி முறையில் துல்லியமான இயக்கத்தை உருவாக்க வேண்டும் எனவே துல்லியமான இயக்கிகள் தேவை வேகம் மற்றும் நிலை பற்றிய பின்னூட்டம் தேவை எனவே அவை சென்சார்களால் வழங்கப்படுகின்றன இதேபோல் துல்லியமான இயக்கத்தை உருவாக்கும் பந்து திருகு போன்ற ஏற்பாடுகள் உள்ளன எனவே இவை தான் இந்த இயந்திரத்தின் முக்கிய பாகங்கள் நிச்சயமாக பல்வேறு வகையான துணை பாகங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக கருவி வேலை துண்டு இடைமுகத்தில் மிக அதிக வெப்ப உற்பத்தி உள்ளது எனவே இடைமுகத்தில் நேரடியாக ஒரு திரவ குளிரூட்டி பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இடைமுகம் வெப்பமடைந்துவிட்டால் அது எந்திரத்தின் தரத்தை பாதிக்கும் தானியங்கி அமைப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளன அங்கு ஒருவர் நிரலில் நுழைய முடியும் ஆபரேட்டர் டிஸ்ப்ளே மற்றும் அனைத்து வகையான பாதுகாப்பு பொறிமுறையும் உள்ளன இவை அனைத்தும் அதில் உள்ள துணை பாகங்கள் சக்தி போன்று உள்ளன எனவே இந்த இயந்திரங்கள் வேகமாக வளர்ந்தன மற்றும் புரிந்துகொள்ளப்பட்டன நிறைய விஷயங்கள் இவற்றிலிருந்து பெறப்பட வேண்டி இருக்கிறது டிஜிட்டல் நுட்பங்களைப் பயன்படுத்தி இயந்திரங்களை துல்லியமாக கட்டுப்படுத்த முடியுமானால் கணினி போன்ற கூறுகள் முக்கியமாக மைக்ரோப்ராசஸர் போன்றவற்றை அதனுடன் இணைக்க முடியும் பொதுவாக மனிதரால் சாத்தியமில்லாத துல்லியமான இயந்திரக் கட்டுப்பாட்டுக்கு இந்த வகையான கட்டுப்படுத்திகள் வழிவகுக்கும் இந்த அமைப்புகள் உயர்தர பொறியியலுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உற்பத்தி செய்யாத நேரத்தையும் குறைக்கும் என்பதையும் நாம் உணர முடியும் இப்போது எண் கட்டுப்பாடு என்ற சொல் EIA ஆல் வரையறுக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு கட்டத்தில் இயந்திர தரவுகளை நேரடியாக செருகுவதன் மூலம் இயந்திரங்களின் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு கட்டத்தில் இயந்திரத்தைக் கட்டுப்படுத்த எண் தரவு பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்தத் தரவின் சில பகுதியையாவது இந்த அமைப்பு தானாகவே விளக்க வேண்டும் கணினி இல்லையென்றாலும் நீங்கள் ஒரு காகித பஞ்ச் கார்டு ரீடர் வைத்திருக்க முடியும் இவை சாதாரணமானது மற்றும் CNC இயந்திரங்களின் ஆரம்ப பதிப்புகள் ஒரு காகித டேப் குத்தப்பட்டால் அதை படிக்க ஒரு காகித டேப் ரீடர் வேண்டும் மேலும் அந்த ரீடர் இயக்கத்தை உருவாக்குகிறது இங்கே வெளிப்படையான மின்னணு கணினி இல்லை என்றாலும்கூட காகித டேப்பில் சில எண் தரவு குத்தப்பட்டு அதன்படி இயந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது இதனால்தான் இது எண் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நவீன இயந்திரங்களில் இந்த விஷயங்கள் இல்லை அனைத்து நவீன இயந்திரங்களும் கணினி கட்டுப்பாட்டால் இயங்குகின்றன எனவே அடிப்படையில் கணினி எண்ணிக்கையில் கட்டுப்படுத்தப்படுவது என்பது அந்தக் கணினி கட்டுப்பாட்டையே குறிக்கும் அது பொதுவாக ஒரு மைக்ரோபிராசசர் ஆகவோ அல்லது ஒரு தொழில்துறை PC ஆகவோ அல்லது ஒரு PLC ஆகவோ இருக்கும் எனவே பல வகையான தொழில்துறை கணினிகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அடிப்படையில் இதன் தேவை ஆபரேட்டர்களின் கைமுறை செயல்களை மாற்றுவதற்காகும் இயந்திரத்தின் செயல்பாட்டிற்கு தேவையான வழிமுறைகள் பகுதி நிரல் எனப்படும் நிரல் வடிவத்தில் எழுதப்படுகின்றன இயந்திரங்களால் குறுக்கிடப்பட்டு செயல்படுத்தப்படும் செயல்பாடுகளை விவரிக்கிறோம் பகுதி நிரல்களைப் பயன்படுத்தி என்ன வகையான விஷயங்களைச் செய்யலாம் என்பதை பின்னர் பார்ப்போம் பொதுவாக இந்த CNC இயந்திரங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை எல்லோரும் அல்லது எல்லா வகையான உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் அதை வாங்க முடியாது CNCஐ வாங்குவது நல்லது ஏனெனில் அது நன்றாக இருக்கும் பாகங்களை அடிக்கடி சிறிய அளவில் லாட் செயலாக்கினால் மேலும் ஆட்டோமேஷனைப் பயன்படுத்தாவிட்டால் அமைக்கும் நேரத்திற்கு நிறைய நேரம் செலவிட வேண்டும் எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய லாட் இருந்தால் லாட் சிறியதாக இருப்பதால் அதனை அமைப்பதற்கும் பின்னர் உற்பத்தி செய்வதற்கும் நிறைய நேரத்தை செலவிட வேண்டியதாக இருக்கும் எனவே இயந்திரம் கொஞ்சம் தான் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தின் உற்பத்தி நேரத்தை மீண்டும் அமைப்பு நேரமாக செலவிட வேண்டியதாக இருக்கும் உலோகத்தை வெட்டும் நேரமானது குறைந்து விடும் அதனால் சி சி இயந்திரம் இதற்கு ஏற்றது ஏனெனில் இது ஆட்டோமேசனை பயன்படுத்தி அந்த நேரத்தை கணிசமாகக் குறைக்கிறது பாகத்தின் வடிவியல் சிக்கலானது என்றால் நீங்கள் ஆபரேட்டர் திறனை நம்ப வேண்டியதில்லை நீங்கள் ஒரு பகுதி நிரலை எழுத வேண்டும் பகுதி நிரல் சரியாக இருந்தால் தானியங்கி இயந்திரம் ஆபரேட்டர் திறனைப் பொருட்படுத்தாமல் அந்த வடிவவியலை முற்றிலும் சரியானதாக உருவாக்கும் டாலரன்ஸ் இல்லை என்றே சொல்லலாம் ஏனெனில் இங்கே பயன்படுத்தப்படும் கட்டுப்பாடுகள் அதிநவீனமானது கைமுறை ஆபரேட்டர்கள் அத்தகைய கட்டுப்பாட்டைப் பயன்படுத்த முடியாது எனவே டாலரன்ஸ் உடன் அதிக இணக்கத்தை உணர முடியும் பாகத்தில் பல செயல்பாடுகள் நடக்கும் நேரங்களில் அமைவு நேரம் தேவைப்படுகிறது நீங்கள் பல்வேறு வகையான கருவிகளை வைத்து வேலை செய்ய வேண்டியிருக்கலாம் எனவே மீண்டும் கருவிகளை மாற்றுவதன் மூலம் நீங்கள் நிறைய நேரத்தை இழப்பீர்கள் தானியங்கி கருவி மாற்றங்கள் மற்றும் பலவகையான கருவி இதழ்கள் போன்ற தொழில்நுட்பங்களுடன் இருப்பதால் பொதுவாக CNC இயந்திரங்களில் இந்த கருவி மாற்றங்கள் மிகவும் திறமையாக அடையப்படுகின்றன பாகங்கள் விலை உயர்ந்தவை விலை உயர்ந்ததாக இருப்பதால் தவறான உற்பத்தி காரணமாக சில பாகங்கள் வீணாகிவிடும் வாய்ப்பை நாம் விரும்ப மாட்டோம் எனவேதான் இயந்திரத்தின் உதவி தேவைப்படுகிறது இயந்திரம் ஒரு முறை சரியாக அமைக்கப்பட்டால் அது எந்த தவறும் தோல்வியும் இல்லாமல் வேலை செய்து பாகங்களை உற்பத்தி செய்யும் பொறியியல் வடிவமைப்புகளில் சிறிய மாற்றங்கள் தேவைப்படும் போது கூட அது அமைக்கும் நேரத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது அடிப்படையில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று நல்ல அளவுடைய அமைவு நேரம் தேவைப்படும் சூழ்நிலை இரண்டாவதாக சிக்கலான வடிவவியலையும் பூர்த்தி செய்ய உயர் திறன்கள் தேவைப்படும் சூழ்நிலை மற்றும் நெருக்கமான டாலரன்ஸ் அளவையும் பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த இரண்டு காரணங்களால் CNC இயந்திரங்கள் CNC அல்லாத இயந்திரங்கள் அல்லது கைமுறை இயந்திரங்களைக் காட்டிலும் அதிக மதிப்பெண் பெறுகின்றன எனவே CNC இயந்திரங்களின் நன்மைகள் தீமைகள் என்னவென்று பார்க்கப்போனால் நெகிழ்வுத்தன்மை நிரலாக்கத்தால் அடையப்படும் நன்மைகளில் ஒன்றாகும் ஒரே ஒரு நிரலை மாற்றுவதால் முழு அமைப்பையும் எளிதாக மாற்றலாம் அல்லது நீங்கள் முன்பே சேமிக்கப்பட்ட நிரல்களை ஏற்றலாம் மேலும் இது மிக விரைவான செயல்பாடு குறைபாடுகள் என்னவென்றால் துல்லியம் வேண்டுமென்றால் இந்த இயந்திரங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை ஆக இருக்கும் மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படும் எனவே இந்த இயந்திரங்களுக்கு சிறந்த பராமரிப்பு தேவை ஏனெனில் அவை முறையாக பராமரிக்கப்படாவிட்டால் அவை சேதமடைந்து இறுதியாக துல்லியத்தை இழக்கின்றன எனவே குறைக்கப்பட்ட நேரத்தின் காரணமாக உற்பத்தித்திறன் மிகவும் மேம்பட்டது எனவே குறைக்கப்பட்ட அமைவு நேரம் தானியங்கி கருவி மாற்றம் உள்ளார்ந்த பொருள் கையாளுதல் காரணமாக உற்பத்தித்திறன் மிகவும் மேம்பட்டது நீங்கள் ஒரு கருவியை மாற்ற விரும்பினால் இயந்திரம் செயல்பாட்டை நிறுத்தி கருவியை வெளியே எடுத்து கருவி பெட்டியில் வைக்கிறது பின்னர் தேவையான கருவியை வெளியே கொண்டு வருகிறது பொருள் கையாளுதல் செயலை இயந்திரம் தானாகவே செய்கிறது ஸ்கிராப் வீதம் குறைக்கப்படுகிறது ஏனெனில் பகுதி நிரல்கள் விஞ்ஞான தேர்வுமுறை முறைகளைப் பயன்படுத்தி கவனமாக எழுதப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்ட பொருளிலிருந்து மிகவும் துல்லியமான செயல்பாட்டின் மூலம் உகந்த பொருள் பயன்பாட்டைப் பெறலாம் இதன்மூலம் ஸ்கிராப் வீதம் மற்றும் மனித சக்தி குறைக்கப்படும் ஏனெனில் இந்த இயந்திரங்களில் பெரும்பாலான பணிகள் தானாகவே செய்யப்படுகின்றன ஒரு நாளைக்கு ஒரு இயந்திரத்தை நிரல் செய்து ஒரே நேரத்தில் அதற்கு போதுமான வேலைப்பொருளை உள்ளீடாக கொடுத்தால் இந்த இயந்திரங்கள் எந்த மேற்பார்வையோ அல்லது எந்தவொரு இயக்க பணியாளர்களும் இல்லாமல் நாள் முழுவதும் இயங்க முடியும் இந்த இயந்திரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பாகங்களை உற்பத்தி செய்வதனால் வேலையில்லா நேரம் குறைகிறது இவை இந்த இயந்திரத்தை அதிக பணம் கொடுத்து வாங்குவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆகும் இந்த இயந்திரங்கள் நன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் வேலையில்லா நேரம் குறைகிறது ஆனால் குறைபாடு என்னவென்றால் அதன் செயல்பாட்டிற்கு அதிக திறமையான ஆபரேட்டர் தேவைப்படுகிறது செயல்பாட்டில் திறமையானவர் மட்டுமல்ல பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களிலும் எடுத்துக்காட்டாக பகுதி நிரலை எழுதுதல் போன்றவற்றை உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தில் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் எனவே பல சூழ்நிலைகளில் CNC இயந்திரங்கள் போதுமான அளவு நியாயப்படுத்தப்படுவதைக் கண்டோம் இப்போது பாகங்களை தானாக தயாரிக்க இந்த CNCs எந்த வகையான இயக்கங்களை உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் பொதுவாக இரண்டு வகையான இயந்திரங்கள் உள்ளன ஒரு வகையான இயந்திரங்கள் புள்ளி க்கு புள்ளி இயக்கங்களை உருவாக்க வல்லவை பொதுவாக துளையிடுதலில் பயன்படுத்தப்படுகிறது இங்கே ஒரு துளை துளைக்கவும் பின்னர் இங்கே ஒரு துளை பின்னர் இங்கே ஒரு துளை இங்கே மற்றும் இங்கே என சில புள்ளிகளைக் குறிப்பிடும்போது இயந்திரம் அந்தந்த புள்ளிகளில் சில செயல்பாடுகளைச் செய்யும் பின்னர் அடுத்த புள்ளிக்கு சென்று அதற்கு தொடர்புடைய செயல்பாட்டைச் செய்யும் எனவே இயந்திரம் செய்யும் செயல்பாடுகள் அடிப்படையில் துளையிடுதலைப் போன்ற புள்ளி செயல்பாடுகள் ஆகும் மாறாக நாம் சில அமைப்புகளை வைத்துக்கொள்ளலாம் அதில் ஒருங்கிணைப்பு இடத்தில் தொடக்க புள்ளி மற்றும் இறுதி புள்ளிகளை நாம் குறிப்பிடலாம் சர்குலார் இன்டர்போலேஷன் போன்றவற்றையும் பயன்படுத்த முடியும் நீங்கள் உள்ளீடும் வழிமுறை பொறுத்து இயந்திரமானது இங்கிருந்து தொடங்கி ஒரு வளைவை வரையும் சர்குலர் இன்டர்போலேஷன் ஆக இருந்தால் இங்கிருந்து இங்கே ஒரு வளைவை வரைய முடியும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் ஒரு வளைவை வரைய முடியும் குறிப்பிட்ட உள்ளீட்டை பொறுத்து இது இருக்கும் கடிகார திசையில் குறிப்பிடப்பட்டால் இது வரையப்படும் கடிகார எதிர்ப்பு வாரியாக குறிப்பிட்டால் இது வரையப்படும் இவை விளிம்பு அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே கட்டுப்படுத்தப்பட்ட வெட்டு செயல்முறை நம் செயல் முடியும் வரை முழுவதும் செல்கிறது மற்றும் இதன் மூலம் வட்டம் போன்ற சில வகையான தோற்ற வடிவங்களை அடைய முடியும் மேசைக்கு X மற்றும் Y டிரைவ்கள் அந்த உள்ளடக்கத்தைப் பெற மிகவும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் எனவே அடிப்படையில் கோ ஆர்டினேட் அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பெரும்பாலான பகுதி நிரல் வழிமுறைகளில் மற்றும் குறிப்பாக மெயின் கட்டிங் வழிமுறைகளில் இவை இருக்கின்றன கோ ஆர்டினேட் அமைப்புகள் எளிதானவை இது ஒரு X போன்றது மன்னிக்கவும் எனவே இது இந்த திசையில் X மற்றும் இந்த திசையில் Y உடன் வலது கை கோ ஆர்டினேட் அமைப்பு போன்றது எனவே Z செங்குத்து திசையாக இருக்கும் இதேபோல் சுழற்சி திசையை வரையறுக்கலாம் மீண்டும் ஒரு வலது கை முறையை எடுத்துக் கொண்டு இதைச் சுற்றி உங்கள் விரல்களைச் சுருட்டினால் கட்டைவிரல் நேர்மறை Z அச்சை நோக்கி சுட்டிக்காட்டும் இந்த திசை நேர்மறையானது எனவே இவை நேர்மறை சுழற்சிகளாக இருக்கும் இவை நேர்மறையான வேறு இட பெயர்ப்புகளாக இருக்கும் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளிகள் மற்றும் ஒருங்கிணைப்புகளை இரண்டு வழிகளில் குறிப்பிடலாம் ஒன்று அதிகரிக்கும் அமைப்பு அல்லது முழுமையான அமைப்பு பொதுவாக முழுமையான அமைப்பு விரும்பப்படுகிறது அதிகரிக்கும் அமைப்பில் நீங்கள் இந்த நான்கு புள்ளிகளின் x அச்சு ஒருங்கிணைப்புகளை குறிப்பிட விரும்பினால் இது X என்று வைத்துக்கொள்வோம் இங்கே x ஒருங்கிணைப்பு X எனவே இது X 300 என்று கூறலாம் நீங்கள் இதை செய்தவுடன் உங்கள் தற்போதைய நிலை 1 ஆம் புள்ளியில் இருக்கும் இப்போது X என்பது X 300 புள்ளியின் X ஒருங்கிணைப்பு மற்றும் இந்த புள்ளியின் ஒருங்கிணைப்பு X 500 ஆகும் எனவே அதிகரிக்கும் அமைப்பில் நீங்கள் எப்போதும் தற்போதைய புள்ளியிலிருந்து செய்வீர்கள் இங்கே தற்போதைய புள்ளி 200 ஆகும் எனவே இயந்திரத்தின் அடுத்த வழிமுறை X 300 ஆக இருக்கும் எனவே இயந்திரத்திற்கு அடுத்த அறிவுறுத்தல் X 300 ஆக இருக்கும் அடுத்தது 200 ஆக இருந்திருக்க வேண்டும் எனவே X 300 X 200 மற்றும் X மூலம் நீங்கள் இந்த புள்ளிக்கு வந்துவிட்டீர்கள் நீங்கள் மூன்றுக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் X 300 செய்ய வேண்டும் இதேபோல் மூன்றிலிருந்து ஒன்றிற்கு வர நீங்கள் X 200 செய்ய வேண்டும் மறுபுறம் முழுமையான அமைப்பைப் பயன்படுத்தும் போது இயந்திரத்தின் ஒருங்கிணைப்பு இடத்தில் நாம் கருதுகிற நிலையான தோற்றத்திலிருந்து அதைச் செய்யலாம் எனவே நான்கு ஒருங்கிணைப்புக்கள் இவை X 300 X 500 X 200 பின்னர் இறுதியாக X என்று ஆகும் இப்போது ஏன் முழுமையான அமைப்பு விரும்பப்படுகிறது ஏனெனில் இந்த இடங்களில் துளையிட முயற்சிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு முழுமையான அமைப்பில் இந்த இட அமைவு பிழை இருந்தாலும் இடம் பிழை இருக்காது ஆனால் அது ஒரு அதிகரிக்கும் அமைப்பாக இருந்தால் அதன் வடிவியல் ஒருங்கிணைப்புகள் ஒன்றில் பிழை என்றால் பின்னர் அங்கே மற்ற வடிவியல் ஒருங்கிணைப்புகளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக குறிப்பிடப்படும் வெளிப்பாடுகள் அடிப்படை நீள அலகுகளில் குறிப்பிடப்படும் எனவே ஒரு அடிப்படை நீள அலகு என்பது உங்களிடம் ஒரு ஷாப்ட் என்கோடர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஷாப்ட் என்கோடர் ஒரு சுழற்சிக்கு 500 துடிப்புகள் கொடுக்கிறது என வைத்துக்கொள்வோம் அடிப்படை நீள அலகு என்ன என்பதை புரிந்து கொள்ள ஷாப்ட் என்கோடர் ஒரு சுழற்சிக்கு 500 துடிப்புகளைக் கொடுக்கும் எனவும் மறுபுறம் பந்து ஸ்க்ரூபிட்ச் 1 மி மீ என்றும் வைத்துக்கொள்வோம் அப்படியானால் ஒரு சுழற்சிக்கு 1 மிமீ இடப்பெயர்வுக்கு சமம் எனவே இப்போது ஷாப்ட் என்கோடரின் ஒரு துடிப்புக்கு 0 002 mm சமம் இது அடிப்படை நீள அலகு மிகச் சிறியதும் கூட இது இயந்திரம் செய்ய முடிகிற மிகச்சிறிய இடப்பெயர்ச்சி ஆகும் ஏனெனில் இது தான் ஷாப்ட் என்கோடரின் ஒரு துடிப்புக்கு சமம் எனவே அது மிகச் சிறிய அடிப்படை நீள அலகுகள் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக இவை அனைத்தையும் அடிப்படை நீள அலகுகளால் கூற முடியும் இதேபோல் சர்க்குலர் இன்டர்போலேஷன் இருந்தால் தொடக்க நேரத்தை கேட்க வேண்டும் என்னை மன்னிக்கவும் நீங்கள் தொடக்க ஒருங்கிணைப்பு இறுதி ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பு அல்லது மாறாக தூரம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு வட்ட வளைவு இவை வழங்கப்பட்டால் உங்களால் வட்டத்தை வரைய கூடும் சில நேரங்களில் இறுதி புள்ளி கொடுக்கப்பட்டும் இதுவே இறுதி புள்ளி எனவே இவற்றைக் கொடுத்தால் நீங்கள் இதை மையமாக எடுத்துக்கொண்டு ஒரு வட்ட வளைவை வரைந்து இந்த வட்ட வளைவு பாதையில் கருவியை எடுத்து செல்ல வேண்டும் பொதுவாக வட்ட அளவுருக்கள் இவ்வாறு குறிப்பிடப்படும் எனவே I மற்றும் J ஆகியவை வட்டத்தின் ஒருங்கிணைப்பைக் கொடுக்கும் K மற்றும் KE இரண்டு முனைப்புள்ளிகளைக் கொடுக்கும் வட்டத்தை நீங்கள் இப்படியும் வரையலாம் நீங்கள் இந்த வட்டத்தை வரைய விரும்பினால் கடிகார திசையில் செல்வீர்கள் அதுவே நீங்கள் இந்த வட்டத்தை வரைய விரும்பினால் நீங்கள் எதிர்ப்பு கடிகாரம் திசையில் செல்வீர்கள் எனவே வட்டம் கடிகார திசையில் வரையப்பட வேண்டுமா அல்லது எதிர்ப்பு கடிகார திசை வாரியாக வரையப்பட வேண்டுமா என்பதைக் அதன்படி குறிப்பிட வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று தயாரிக்கப்படும் எனவே இவை பல்வேறு அச்சுகளில் இருக்கும் பலவகை சர்க்குலர் இன்டர்போலேஷன் திசைகள் ஆகும்